வணக்கம் இந்த வகுப்பில் நாம் கடந்த சில வகுப்புகளிலிருந்து கலோரிமீட்டரியைப் பார்க்கப் போகிறோம் நாணோஸ்கேல் தொடர்புடைய தெர்மோடையனமிக்ஸ் அல்லது நீங்கள் கவனமாகப் பார்க்க வேண்டிய எந்த அம்சங்களையும் பார்க்க தகவல்களை ஒன்றாகக் கொண்டுவர முயற்சிக்கிறோம் நானோ அளவிலான மற்றும் நீங்கள் நானோ அளவிற்குச் சென்றதும் சில பயனுள்ள தகவல்களைப் பெற தெர்மோடையனமிக்ஸ் எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் எனவே தெர்மோடையனமிக்ஸின் சூழலில் அதாவது உங்கள் பாடப்புத்தகங்களில் நிறைய ஈக்வேஷன்களைப் பார்ப்பதற்கும் சிக்கல்களுடன் பணியாற்றுவதற்கும் நீங்கள் பழகிவிட்டீர்கள் என்று அர்த்தம் வெப்ப இயக்கவியலைப் பொறுத்தவரை நான் சொல்வது அல்லது விரிவாகப் பயன்படுத்துவது மிக முக்கியமான நுட்பமாகும் இது கலோரிமெட்ரி எனப்படும் இந்த நுட்பமாகும் எனவே இந்த நுட்பத்தை இன்று இந்த வகுப்பின் மூலம் சுருக்கமாகப் பார்ப்போம் குறிப்பாக அதன் சில மாறுபாடுகளைப் பார்ப்போம் மற்றும் அதனால் எனவே இதைத்தான் இன்று செய்வோம் எனவே இந்த குறிப்பிட்ட வகுப்பிற்கான இன்றைய காலத்திற்கான எங்கள் கற்றல் நோக்கங்கள் கலோரிமெட்ரிக் என்றால் என்ன எனவே கலோரிமீட்டரின் இந்த சூழலில் என்ன இருக்கிறது எல்லாவற்றையும் ஒன்றாக இணைக்கும் விஷயங்கள் என்ன என்பதை சுருக்கமாக பார்ப்போம் கலோரிமீட்டரின் பகுதிகள் என்ன முக்கியமானவை என்ன பாகங்கள் மற்றும் அவை சரியாக என்ன செய்கின்றன கலோரிமீட்டர்களின் பயன்பாடு நாம் அவற்றை எந்த வழியில் பயன்படுத்துகிறோம் மற்றும் கலோரிமெட்ரி பயன்பாட்டின் போது எடுக்க வேண்டிய எந்தவொரு கவனிப்பும் எனவே உண்மையில் கலோரிமீட்டரி வெறுமனே ஒரு வினையின் முன்னேற்றத்துடன் தொடர்புடைய வெப்பத்தின் மாற்றங்களை அளவிடுகிறது எனவே பொதுவாக நாம் அதை வெவ்வேறு வடிவங்களின் வேதியியல் எதிர்விளைவுகளுடன் தொடர்புபடுத்துகிறோம் நீங்கள் கட்ட மாற்றங்கள் மற்றும் மெட்டலர்ஜிக்கல் சூழலில் அல்லது ஒரு பொருள் அறிவியல் சூழலில் சொல்லக் கூடிய விஷயங்கள் போன்றவற்றையும் கொண்டிருக்கலாம் ஆனால் சில அடிப்படை மட்டத்தில் அவை அனைத்தும் சில இயற்கையின் வேதியியல் மாற்றங்கள் எனவே கலோரிமெட்ரி ஒரு வேதியியல் வினையின் முன்னேற்றத்துடன் தொடர்புடைய வெப்பத்தில் ஏற்படும் மாற்றங்களை அளவிடுகிறது இது ஒரு வகையான முக்கியமானது ஏனெனில் அந்த வெப்பம் என்ன சம்பந்தப்பட்ட அந்த வெப்பச் சங்கிலி என்ன என்பதை நீங்கள் உணர்ந்தவுடன் அதிலிருந்து நீங்கள் வெவ்வேறு தெர்மோடையனமிக்ஸ் அளவுருக்களை பிரித்தெடுக்கலாம் மற்றும் அதையே நீங்கள் தெர்மோடையனமிக்ஸ் தரவுகளாக பார்க்கிறீர்கள் எனவே நீங்கள் தெர்மோடையனமிக்ஸ் தரவைப் பார்க்கும்போது ஸ்பெசிபிக் ஹீட் மற்றும் பல வகையான தகவல்களை கையேடுகளில் அல்லது வேறு வகையான அட்டவணையில் பாருங்கள் அவை அனைத்தும் பொதுவாக ஒரு கலோரிமீட்டரிலிருந்து தரவாக வெளிவருகின்றன அங்கு நீங்கள் அடிப்படையில் வெப்ப மாற்றங்களை அளவிடுகிறீர்கள் எனவே கலோரிமீட்டர் என்றால் என்ன ஒரு கலோரிமீட்டர் calorimeter கலோரிமானி சில அடிப்படை மட்டத்தில் உள்ளது இது முதன்மையாக ஒரு வகையான நன்கு காப்பிடப்பட்ட கொள்கலன் அதில் ஒரு தெர்மோமீட்டர் உள்ளது எனவே உங்களிடம் நன்கு காப்பிடப்பட்ட கொள்கலன் உள்ளது மற்றும் ஒரு தெர்மோமீட்டர் உள்ளது அதற்கு ஒரு தெர்மோமீட்டர் உள்ளது எனவே இது சில அடிப்படை மட்டத்தில் உள்ளது இது ஒரு கலோரிமீட்டர் நீங்கள் மலிவான கலோரிமீட்டர்களை உருவாக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் கூட ஒன்றை செய்யலாம் அதை நாம் சுருக்கமாக விவாதிப்போம் இது கொள்கை அடிப்படையில் இந்த வேலையைச் செய்யும் மேலும் அவை அநேகமாக இப்படித்தான் கலோரிமீட்டர்களை உருவாக்கத் தொடங்கியிருக்க வாய்ப்புள்ளது எனவே கொள்கையளவில் நீங்கள் வீட்டில் ஒரு மலிவான கலோரிமீட்டரில் இந்த வேலையைச் செய்யலாம் ஆனால் பொதுவாக அதிக உணர்திறன் கொண்ட மாற்றங்களைக் காண முதன்மையாக உங்களுக்கு மிகவும் அதிநவீன கலோரிமீட்டர்கள் தேவை இது சிறிய மாதிரி அளவுகளுடன் இருக்கலாம் மற்றும் இன்னும் நீங்கள் செயல்பாட்டில் சில குறிப்பிட்ட மாற்றங்களை அளவிட முயற்சிக்கிறீர்கள் எனவே இது ஒரு கலோரிமீட்டரின் யோசனையாகும் இந்த கொள்கலனுக்குள் உள்ளவை இந்த இன்சுலேடட் கொள்கலனுக்குள் உள்ளவை அமைப்பாகக் கருதப்படுகின்றன நிச்சயமாக இந்த விஷயத்தை நீங்கள் எப்போதும் அமைப்பு மற்றும் சுற்றுப்புறங்களின் தெர்மோடையனமிக்ஸ் சூழலில் கேட்கிறீர்கள் எனவே அடிப்படையில் உள்ளே இருப்பது அமைப்பு மற்றும் அது நன்கு காப்பிடப்பட்ட அமைப்பு இது ஒரு கலோரிமீட்டருக்குள் இந்த கட்டத்தில் அதற்குள் இருக்கும் அது உண்மையில் வெளியில் இருக்கும் சுற்றுப்புறங்களுடன் நேரடி தொடர்பில் இல்லை எனவே இதுதான் நாங்கள் ஆர்வமாக உள்ள அமைப்பு எனவே நான் குறிப்பிட்டுள்ளபடி நீங்கள் உண்மையில் உங்கள் வீட்டில் ஒரு கலோரிமீட்டரை உருவாக்க முடியும் இது மிகவும் நேரடியான கட்டுமானமாகும் அதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எந்தவொரு இன்சுலேட்டட் கொள்கலனும் ஆகும் எனவே எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு ஸ்டைரோஃபோம் கோப்பை எடுக்கலாம் நீங்கள் நன்கு இன்சுலேட்டட் ஒரு வகையான ஃபிளாஸ்க் எடுக்கலாம் அல்லது ஒரு கண்ணாடி டம்ளர் என்று கூட சொல்லலாம் அதற்கு மேல் ஒருவித கண்ணாடி டம்ளர் அதற்கு மேல் நீங்கள் சில கூடுதல் இன்சுலேஷன் வைக்கிறீர்கள் எனவே முதன்மையாக உங்களிடம் ஒருவித டம்ளர் அல்லது ஒரு கண்ணாடி உள்ளது அதன் மேல் வேறு சில இன்சுலேஷனை நாங்கள் சேர்க்கிறோம் எனவே நீங்கள் வேறு சில இன்சுலேஷனை சுற்றிக் கொள்ளலாம் எனவே உங்களிடம் சில இன்சுலேஷன் உள்ளது சுற்றி செல்கிறது எனவே இந்த கண்ணாடியைச் சுற்றி சில இன்சுலேஷன் உள்ளது இதனால் நீங்கள் இந்த அமைப்பில் கூடுதல் இன்சுலேஷன் வைத்திருக்கிறீர்கள் மேலும் வெளியில் இருந்து வெப்பம் உள்ளே செல்வது மிகவும் கடினம் உள்ளே இருந்து வெப்பம் வெளியே செல்வது மிகவும் கடினம் எனவே நீங்கள் அடிப்படையில் வைத்திருப்பது இதுதான் இயற்கையாகவே நீங்கள் மேலே ஒரு வகையான மூடியை வைத்திருக்க வேண்டும் இது இதில் உள்ள இன்சுலேஷனையும் சேர்க்கிறது மற்றும் இதில் நீங்கள் முதன்மையாக இரண்டு விஷயங்களை அதில் கொண்டிருக்க வேண்டும் எனவே ஒன்று ஒரு தெர்மோமீட்டராக இருக்கும் எனவே இது சில இன்சுலேஷன் மற்றும் நீங்கள் இங்கே வைத்திருப்பது கண்ணாடியால் செய்யப்பட்ட கொள்கலன் அல்லது இந்த விஷயத்தில் எடுத்துக்காட்டாக ஸ்டைரோஃபோம் என்ற பெயரைக் குறிப்பிட்டுள்ளோம் இது இயல்பாகவே இன்சுலேடிங் ஆகும் எனவே இதுதான் எங்களுக்கு ஒரு கூடுதல் விஷயம் நாங்கள் வழக்கமாக வைத்திருப்பது ஒரு கலக்கி எனவே நீங்கள் ஒரு ஸ்ட்ரைரரைக் கொண்டிருக்கலாம் அது வெவ்வேறு அம்ச உடல் வடிவங்களாக இருக்கலாம் ஆனால் அடிப்படையில் யோசனை என்னவென்றால் நீங்கள் சேம்பர்க்கு வெளியே ஏதோ செய்ய முடியும் போது அது சேம்பர்க்குள் எதையாவது கலக்க stirrer கலக்கி உதவும் எனவே அதற்குள் உங்களிடம் சில திரவங்கள் உள்ளன எனவே உங்களிடம் சில திரவங்கள் உள்ளன எனவே நீங்கள் பலவிதமான விஷயங்களைச் செய்யலாம் எனவே உங்களிடம் இந்த திரவம் உள்ளது உங்களிடம் தண்ணீர் இருக்கிறது எடுத்துக்காட்டாக நீங்கள் அதில் சிறிது உப்பு சேர்க்கலாம் பின்னர் வெப்பநிலையில் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா என்று பார்க்கலாம் எனவே நீங்கள் அந்த வகையான அளவீடுகளை செய்யலாம் எனவே நீங்கள் அடிப்படையில் இங்கே சில திரவங்களைக் கொண்டிருக்கிறீர்கள் மற்றும் இந்த அடிப்படையில் உங்கள் அமைப்பு உள்ளது எனவே அடிப்படையில் நீங்கள் ஒரு காப்பிடப்பட்ட அமைப்பைக் கொண்டிருக்கிறீர்கள் இதில் உங்களிடம் ஏதேனும் சில பொருள் உள்ளே உள்ளது இந்த விஷயத்தில் நான் தண்ணீரின் உதாரணத்தையும் அந்த நீரையும் பயன்படுத்தினேன் எனவே இந்த தெர்மோமீட்டரை இந்த நீரில் வைக்கிறீர்கள் இந்த ஸ்ட்ரைரரை நீரில் வைக்கிறீர்கள் சில நிமிடங்களுக்கு மெதுவாக கிளறவும் பின்னர் நீங்கள் வெப்பநிலையை சரிபார்க்கவும் வெப்பநிலையை சரிபார்க்கவும் அது நிலையானது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் வெப்பநிலையில் எந்த மாற்றங்களும் இல்லை அந்த நேரத்தில் ஒருவேளை நீங்கள் அதில் சிறிது உப்பு சேர்க்கலாம் அல்லது நீங்கள் இரண்டு வெவ்வேறு திரவங்களை சேர்க்கலாம் அவை மற்றும் பலவற்றை அங்கு கலக்கலாம் பின்னர் மீண்டும் நீங்கள் கொள்கலனை மூடலாம் நீங்கள் வெப்பநிலையை அளவிடுகிறீர்கள் எனவே நீங்கள் சிறிது நேரம் காத்திருந்து வெப்பநிலை என்னவென்று பார்க்கிறீர்கள் எனவே வெப்பநிலையில் மாற்றம் ஏற்பட்டிருந்தால் அது அந்த அமைப்பின் ஸ்பெசிபிக் ஹீட்டுடன் தொடர்புடைய சில வெப்பநிலையாகும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே நீங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பின் ஒரு ஸ்பெசிபிக் ஹீட் இருந்தால் அதன் அடிப்படையில் வெப்பநிலையில் உங்களுக்கு சில மாற்றங்கள் இருக்கும் எனவே உங்களிடம் இது இருக்கும் ∆H Cp × dT ∆H T1T2CpdT எனவே இது அடிப்படையில் ஒரு கலோரிமீட்டரில் உள்ளது எனவே நான் சொன்னது போல் இது மிகவும் அடிப்படை அளவீடு ஏனெனில் வெப்பத்தில் இந்த மாற்றம் ஏற்பட்டவுடன் இந்த அமைப்பிலிருந்து தெர்மோடையனமிக்ஸ் செயல்பாட்டைப் பற்றிய பிற தகவல்களை நீங்கள் பெறலாம் மற்றும் இந்த செயல்முறையிலிருந்து சில அடிப்படை அளவுகளை நீங்கள் பெறலாம் எனவே நீங்கள் கலோரிமீட்டரைப் பார்த்தால் அதில் பல்வேறு வேறுபாடுகள் இருப்பதையும் நீங்கள் காணலாம் எனவே எடுத்துக்காட்டாக நாங்கள் இங்கே பார்த்ததைப் பார்த்தால் இது மிகவும் எளிமையான வீட்டில் தயாரிக்கப்பட்ட கலோரிமீட்டர் போன்றது மேலும் உங்களிடம் உள்ளது மிகவும் விலை உயர்ந்தது எனவே அவை முதன்மையாக வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றங்களையும் உங்களிடம் உள்ள வேறு எந்த கட்டுப்பாட்டுகளையும் அளவிட முடியும் என்பதில் அவை எவ்வளவு உணர்திறன் கொண்டவை என்பதில் வேறுபடுகின்றன கலோரிமீட்டரியின் முழு யோசனையும் இந்த உண்மையை அடிப்படையாகக் கொண்டது நாம் அளவிடும் ΔH ஒரு நிலை செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு நிலை செயல்பாடாக செயல்படுகிறது எனவே ΔH என்பது ஒரு ஸ்டேட் ஃபங்ஷன் மற்றும் ΔH என்பது என்தால்பியில் ஏற்படும் மாற்றமாகும் எனவே இது அடிப்படையில் ஒரு செயல்பாட்டில் ஈடுபடும் வெப்பம் அந்த செயல்முறையுடன் தொடர்புடைய என்தால்பியின் மாற்றம் என குறிப்பிடப்படுகிறது மேலும் இது ஒரு ஸ்டேட் ஃபங்ஷன் என்று மாறிவிடும் இது இயற்கையானது எவ்வாறு நடந்துகொள்வது என்று தோன்றுகிறது அதுவே இயற்கையைப் பற்றி அவர்கள் கண்டுபிடித்தது இது ஒரு ஸ்டேட் ஃபங்ஷன் இது ஒரு ஒரு ஸ்டேட் ஃபங்ஷன் state function - நிலை சார்பு இருப்பதன் அர்த்தம் என்ன ஏதாவது ஒரு நிலை செயல்பாடாக இருப்பதன் அர்த்தம் என்னவென்றால் அது எடுக்கும் மதிப்பு அது இருக்கும் நிலையை மட்டுமே சார்ந்துள்ளது எனவே முதலில் கண்ணாடி மிகவும் சிக்கலானதாகத் தெரியவில்லை ஆனால் அது மிகவும் முக்கியமானதாகும் ஒரு ஸ்டேட் ஃபங்ஷன் state function - நிலை சார்பு ஒரு மதிப்பைக் கொண்டுள்ளது இது அமைப்பின் நிலையை மட்டுமே சார்ந்துள்ளது இது இந்த நிலைக்கு வருவதற்கு எடுக்கப்பட்ட பாதையை சார்ந்தது அல்ல எனவே இது ஒரு ஸ்டேட் ஃபங்ஷன் குறிப்பாக ஒரு ஸ்டேட் ஃபங்ஷன் அமைப்பின் நிலையை மட்டுமே சார்ந்துள்ளது அது அந்த நிலைக்கு வருவதற்கு எடுக்கப்பட்ட பாதையை சார்ந்தது அல்ல எனவே இது இந்த நிலைக்கு வருவதற்கு எடுக்கப்பட்ட பாதையை சார்ந்தது அல்ல அதுதான் முக்கியமான விஷயம் மேலும் கலோரிமீட்டர் எவ்வாறு இயங்குகிறது என்பதற்கு இது மிகவும் அடிப்படையானது ஏனென்றால் என்தால்பி எந்த முறையில் செயல்படுகிறது இது ஒரு ஸ்டேட் ஃபங்ஷன் என்பதே உண்மை நீங்கள் அறை வெப்பநிலையில் தொடங்குகிறீர்களா என்பது முக்கியமல்ல மேலும் சில பொருட்களுக்கு என்தால்பியில் மாற்றத்தைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறீர்கள் இது அறை வெப்பநிலையிலிருந்து 80ºC என்று சொல்லும் சில பொருட்களுடன் தொடர்புடையது அறை வெப்பநிலையிலிருந்து 30ºC முதல் 80ºC வெப்பநிலை வரை செல்லும் இந்த பொருளுடன் தொடர்புடைய என்தால்பியின் மாற்றத்தை நீங்கள் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் என்று சொல்லலாம் அதாவது வெப்பநிலையில் 50ºC மாற்றம் எனவே இந்த 50ºC நீங்கள் 80º C க்கு மட்டும் செல்வதற்கு பதிலாக நூறு வெவ்வேறு வழிகளில் சாதிக்க முடியும் நீங்கள் 150º C க்குச் சென்று பின்னர் 80º C க்கு வரலாம் நீங்கள் 80º C வரை நகர்த்துவதற்கு முன் 2 மணி நேரம் 60º C க்கு உட்காரலாம் நீங்கள் படிப்படியாக 50º C முதல் 80º C வரை செல்லலாம் நீங்கள் எந்த பாதையில் செல்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல நீங்கள் 50ºC இல் தொடங்கினீர்கள் மன்னிக்கவும் நீங்கள் 30ºC இல் தொடங்கினீர்கள் மற்றும் உங்கள் தொடக்க புள்ளி 30º C ஆகவும் உங்கள் இறுதி புள்ளி 80ºC ஆகவும் இருக்கும் வரை நீங்கள் 80º C க்கு வருவீர்கள் என்தால்பி enthalpy தொகுவெப்பம் மாற்றம் சரியாக ஒரே மாதிரியாக இருக்கும் மேலும் இது அமைப்பின் தெர்மோடையனமிக்ஸ் எவ்வாறு இயங்குகிறது என்பதற்கும் இயற்கையானது எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கும் மிகவும் அடிப்படை எனவே இந்த ΔH என்பது ஒரு ஸ்டேட் ஃபங்ஷன் மற்றும் கலோரிமீட்டர் என்பது ஒரு செயல்முறை கலோரிமீட்டரி என்பது நாம் வெப்பப் பரிமாற்றங்களைப் பார்க்கும் ஒரு செயல்முறையாகும் எனவே வெப்பநிலை மற்றும் அதனுடன் தொடர்புடைய வெப்பநிலை மாற்றங்கள் மற்றும் அதிலிருந்து இந்த என்தால்பி தகவலைப் பிரித்தெடுக்கிறோம் ஏனெனில் இது ஒரு ஸ்டேட் ஃபங்ஷன் அந்த இடத்திற்கு அது எவ்வாறு வந்தது என்பதைப் பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டாம் அந்த இடத்திற்கு அது வரும் வரை அது எவ்வாறு அந்த இடத்திற்கு வந்தது என்பது குறித்து நாங்கள் கவலைப்படவில்லை வெப்பத்தின் வேறுபாடு எதுவாக இருந்தாலும் நாம் கவனிக்க வேண்டியது இதுதான் நீங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் எனவே உதாரணமாக இந்த ஸ்டைரோஃபோம் அமைப்பில் நாம் மெதுவாக உப்பைச் சேர்க்கலாம் நாம் ஒரு முழு கரண்டியாக உப்பைச் சேர்க்கலாம் அதாவது அதே அளவு உப்பு என்று நான் சொல்கிறேன் துகள் மூலம் துகள் மூலம் துகள்களை அதில் சேர்க்கலாம் நான் அனைத்தையும் ஒரே நேரத்தில் சேர்க்க முடியும் அது நாள் முடிவில் உண்மையில் தேவையில்லை அது இன்னும் அதே அளவு தண்ணீரில் அதே அளவு உப்பு இருக்கும் எனவே என்தால்பி மாற்றம் அப்படியே இருக்கும் அதுதான் இங்கே யோசனை இப்போது தெர்மோடையனமிக்ஸ் அமைப்புகளில் பல முறை நாம் அதிக வெப்பநிலையில் அமைப்பின் பண்புகளில் ஆர்வமாக உள்ளோம் எனவே அறை வெப்பநிலையில் அல்ல ஆனால் அதிக வெப்பநிலையில் நாம் அமைப்பைப் பார்க்க ஆர்வமாக உள்ளோம் எனவே இந்த கலோரிமீட்டரில் சில வேறுபாடுகள் பயன்படுத்தப்படுகின்றன எனவே அது ஒரு துளி கலோரிமீட்டர் என்று அழைக்கப்படுகிறது எனவே மீண்டும் கொள்கை வாரியாக இது ஒன்றே ஆனால் செயல்பாட்டு ரீதியாக சில வேறுபாடுகள் உள்ளன நீங்கள் வெறுமனே வெப்பநிலை T2 இல் ஒரு ஃபர்னஸ் மற்றும் வெப்பநிலை T1 இல் உட்கார்ந்திருக்கும் ஒரு மாதிரியை வைத்திருக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் T1 இல் இருந்து இந்த மாதிரியை T2 இல் இந்த ஃபர்னஸில் விடுகிறீர்கள் பின்னர் இந்த வெப்பநிலை T2 ஐ அடையும் இந்த மாதிரி வெப்பநிலையின் செயல்பாட்டில் உள்ள வெப்பம் என்ன என்பதை நீங்கள் பாருங்கள் எனவே நீங்கள் அதை பார்த்தால் ΔHல் எந்த ஃபேஸ் மாற்றமும் இல்லை என்று அனுமானித்து T1 இலிருந்து T2 க்குச் செல்லும்போது எந்த ஃபேஸ் மாற்றமும் இல்லை என்று அனுமானித்து ΔHT1T2CpdT இங்கே நாங்கள் அமைப்பின் ஒரு மோல் உடன் வேலை செய்கிறோம் என்று கருதுவோம் அதனால் உங்களுக்கு தெரியும் எனவே இது மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் இருந்தால் அதற்கு வேறு எந்த மாற்றங்களும் நாம் செய்ய வேண்டிய அவசியமில்லை நமக்கு கிடைக்கிறது ∆H Cp × dT எனவே ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாவிட்டால் நாம் இதைச் செய்வோம் இப்போது மறுபுறம் நீங்கள் T1 இலிருந்து T2 க்குச் செல்லும்போது நடுவில் சில வெப்பநிலை உள்ளது சில உருமாற்ற வெப்பநிலை Tr இதில் சில ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நிகழ்கின்றன எனவே இதில் நமக்கு சில மாறுபாடுகள் இருக்கும் ஆனால் அடிப்படையில் இன்னும் அதே பயன்முறையில் இருக்கும் எனவே உங்களிடம் ΔH க்கு சமமாக இருக்கும் இப்போது நாம் T1 இலிருந்து T2 உருமாற்றம் Cp க்கு செல்வோம் இது முதல் கட்டம் 1 என்று கூறுவோம் எனவே Cp1dT உங்களிடம் இருக்கும் எனவே இது ஒரு காலம் பிறகு உங்களுக்கு ΔH உருமாற்றம் இருக்கும் பின்னர் உங்களுக்கு இன்னும் ஒரு கால அவகாசம் இருக்கும் இதில் T உருமாற்றத்திலிருந்து T2Cp2dT வரையிலான ஒரு காலத்தை நீங்கள் பெறுவீர்கள் அதனால் ஒரு கட்ட மாற்றம் இருந்தால் இப்படித்தான் நீங்கள் ஒரு கட்டத்திலிருந்து மற்றொரு கட்டத்திற்குச் செல்வீர்கள் எனவே இங்கே ஒரு ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உள்ளது இந்த நிலையில் ஒரு ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தால் பிறகு இந்த ஈக்வேஷன் உங்களிடம் இருக்கும் எனவே நீங்கள் ஒரு கலோரிமீட்டரில் எதையாவது வைக்கலாம் என்பதைக் காணலாம் பின்னர் நீங்கள் இந்த தகவலைப் பெறலாம் மேலும் நீங்கள் T1 மற்றும் T2 க்கு இடையில் சுயாதீனமாக வேலை செய்யலாம் மேலும் நீங்கள் முழு காரியத்தையும் செய்யலாம் நீங்கள் ΔH உருமாற்றத்தைப் பெறலாம் எனவே இந்த அமைப்பிலிருந்து நீங்கள் பல்வேறு தகவல்களைப் பெறலாம் இதன் மற்றொரு பதிப்பு உள்ளது இது ஒரு துளி கரைசல் கலோரிமீட்டர் என்று அழைக்கப்படுகிறது அங்கு எங்களிடம் சில உயர் வெப்பநிலை கரைப்பான் உள்ளது அதில் நீங்கள் ஒரு சிறிய அளவிலான வேறு சில பொருட்களை வைக்கிறீர்கள் இது இப்போது வெப்பநிலை T2 ஐ மட்டும் அடைவதில்லாமல் இது இது T2 வெப்பநிலையில் கரைசலுக்கும் செல்கிறது எனவே நான் இங்கு இதைதான் ஒரு விதமாக விரிவாக எழுதியுள்ளேன் என்பதையும் சுட்டிக்காட்ட வேண்டும் மேலும் இரண்டு கட்டங்களில் Cp மிகவும் வித்தியாசமாக இல்லை என்றால் நீங்கள் வெறுமனே T1 முதல் T2 வரை ஒருங்கிணைந்த Cp dT யைக் கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த விஷயங்களை அனுமானிக்க முடியாது எனவே அது ஒரே மாதிரியாக இருந்தால் அது அப்படியே இருக்கும் இல்லையெனில் இந்த வகையான விரிவான தகவல்கள் மேலும் உங்களிடம் இருக்கும் எனவே உதாரணமாக நீங்கள் இந்த துளி கரைசல் கலோரிமீட்டரைச் செய்தால் பிறகு இதேபோன்ற ஈக்வேஷன் நாம் எழுதலாம் எனவே ஒரு கட்ட மாற்றம் இருந்தால் T1 மற்றும் T2 க்கு இடையில் குறிப்பிட்ட வெப்பத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்று கருதி ΔH என்பது ஒருங்கிணைந்த T1 முதல் T2 Cp dT க்கு சமமாக இருக்க முடியும் உங்களுக்கு ΔH மாற்றம் இருக்கும் மற்றும் இப்போது நீங்கள் அதை கரைசலில் வைத்தால் சில திடமான கரைப்பான் கரைசலில் செல்லும் மற்றும் ΔH க்கான தீர்வு உங்களிடம் இருக்கும் எனவே உங்களிடம் இந்த சொல் ΔH உள்ளது இந்த சொல்லை நீங்கள் அளவிடுவீர்கள் மற்றும் நிச்சயமாக நான் சொன்னது போல் இங்கே உங்களிடம் ஒரு மாற்றம் இருந்தால் அது T1 மற்றும் T2 க்கு இடையில் மட்டுமே உள்ளது அதில் ஒரு மாற்றம் மற்றும் Cp மாற்றங்கள் இருந்தால் நீங்கள் முதல் Cp உடன் T1 முதல் Tr வரை பின்னர் Tr முதல் T2 வரை இரண்டாவது Cp உடன் இருப்பீர்கள் எனவே இதைச் செய்வதில் நல்ல விஷயம் என்னவென்றால் உங்களிடம் இந்த ΔH தீர்வு இருந்தால் நீங்கள் இதை ஒரு கட்டம் A மற்றும் ஒரு கட்டம் B க்கு தனித்தனியாக வைத்திருந்தால் நீங்கள் ஒரு மாற்றத்தைக் கண்டுபிடிக்கலாம் நீங்கள் ஒரு கட்டத்தை உருவாக்கலாம் என்று கூறுவோம் Ax By பிறகு இதை நாம் எழுதுகிறோம் ΔHAx→By xΔHAsol yΔHBsol ΔHAx→Bysol எனவே நீங்கள் துளியைச் செய்யலாம் இது துளி கரைசல் கலோரிமீட்டரி என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் Ax By அமைப்பிற்கான துளி கரைசல் கலோரிமீட்டரை செய்யலாம் எனவே நீங்கள் அதை இங்கே செய்யலாம் இவை ஒவ்வொன்றிற்கும் நீங்கள் தனித்தனியாக செய்யலாம் எனவே Ax By க்கு நீங்கள் துளி கரைசல் கலோரிமீட்டரி செய்யலாம் B க்கு மட்டும் நீங்கள் துளி கரைசல் கலோரிமீட்டரை வரையலாம் A க்கு மட்டும் நீங்கள் துளி தீர்வு கலோரிமீட்டரி செய்யலாம் எனவே A B மற்றும் உலோகக்கலவை Ax By ஆகியவற்றின் துளி கரைசல் கலோரிமீட்டரிக்கு இந்த மூன்று துண்டுகளின் தரவைப் பெற்றவுடன் பிறகு இந்த தகவலை நீங்கள் ஒன்றாக வைக்கலாம் மேலும் நீங்கள் Ax By மூலம் உருமாற்றம் பெறுவீர்கள் எனவே கலோரிமீட்டரிலிருந்து நீங்கள் பெறக்கூடிய இந்த வெவ்வேறு தகவல்களுடன் நீங்கள் விளையாடலாம் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் பின்னர் நீங்கள் சில கணக்கீடுகளைச் செய்யலாம் மேலும் இந்த கட்டத்தில் Ax By அமைப்பு மூலம் உருமாற்றத்தை உருவாக்குவதற்கு உருவாக்கக்கூடிய வெவ்வேறு கட்டங்களுக்கான மாற்றத்திற்கு நீங்கள் வரலாம் எனவே இதைப் பற்றி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் குறிப்பாக நானோ அளவிலான இந்த கலோரிமீட்டரை நீங்கள் செய்யும்போது எடுத்துக்காட்டாக அதிக பரப்பளவைக் கொண்ட பல பொருட்களும் மிகவும் வினைபுரியும் மற்றும் பெரும்பாலும் அவை ஹைக்ரோஸ்கோபிக் ஆக இருக்கலாம் அதனால் அவை சிறிது தண்ணீரில் இழுக்கப்பட்டதாக இருக்கலாம் எனவே நீங்கள் தண்ணீருக்காகவும் கணக்கிட வேண்டும் ஏனென்றால் நீங்கள் வெப்பநிலை T இலிருந்து T0 முதல் T1 வரை செல்லும்போது நீங்கள் மாதிரியை மட்டும் சூடாக்கவில்லை இந்த மாதிரியுடன் தொடர்புடைய நீர் போன்றவற்றையும் வெப்பப்படுத்துகிறீர்கள் ஆகையால் நீங்கள் அதைக் கணக்கிட வேண்டும் எனவே நீங்கள் இந்த சமன்பாட்டை எழுதும் போது நீங்கள் வெறுமனே Ax மற்றும் By மற்றும் பலவற்றிற்காக மட்டுமே எழுத முடியாது எத்தனை மோல் நீர் இருந்தன என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வீர்கள் பின்னர் அதைக் கணக்கிடுங்கள் இவை அனைத்தும் நீங்கள் கலோரிமீட்டரி செய்யும்போது கவனிக்க வேண்டிய மிகச்சிறந்த விவரங்கள் இதனால் உங்கள் சமன்பாடு நீங்கள் தேடும் மதிப்பை உங்களுக்குத் வழங்குகிறது இப்போது நான் கலோரிமீட்டரியின் குறைந்தது சில வேறுபட்ட பதிப்புகளைக் காண்பித்தேன் எனவே எடுத்துக்காட்டாக இது நிலையான அழுத்தத்தில் இருப்பதால் நீங்கள் Cp மதிப்புகளைப் பெறுவீர்கள் அதன் வேறுபட்ட பதிப்பும் பாம் கலோரிமேட்டர் என்று அழைக்கப்படுகிறது அங்கு மற்றொரு கொள்கலனுக்குள் ஒரு கொள்கலன் உள்ளது எனவே எதிர்வினை நடந்து கொண்டிருக்கும் கொள்கலன் அளவோடு இறுக்கமாகக் கட்டுப்படுத்தப்படுகிறது எனவே நீங்கள் பெறுகிறீர்கள் மற்றும் குறிப்பிடத்தக்க அழுத்தங்களைத் தாங்க முடியும் அது நிலையான தொகுதி அளவீடு ஆகும் எனவே அதில் இருந்து ஒரு Cv மதிப்பைப் பெறுவீர்கள் எனவே இது போன்றவற்றில் நீங்கள் பலவிதமான மாறுபாடுகளைக் கொண்டுள்ளீர்கள் நான் சொன்னது போல் இது தெர்மோடையனமிக்ஸின் கண்ணோட்டத்தில் ஒருவிதமான அடிப்படை என்று சொன்னேன் ஏனெனில் இது உங்களுக்கு இந்த Cp மதிப்பு மற்றும் Cv மதிப்பைப் பெறுகிறது மற்றும் பல மேலும் இதிலிருந்து நீங்கள் என்தால்பி மதிப்புகளைப் பெறலாம் அல்லது நீங்கள் என்தால்பியைப் பெறலாம் அதிலிருந்து நீங்கள் Cp மதிப்புகள் மற்றும் பெரும்பாலான தெர்மோடையனமிக்thermodynamics வெப்பஇயக்கவியல் தரவை இலவச ஆற்றல் மாற்றங்களின் அடிப்படையில் பெறலாம் மேலும் இவை அனைத்தும் இந்த என்தால்பி மாற்றங்களுடன் தொடர்புடையவை எனவே இது மிகவும் முக்கியமானது எனவே கலோரிமீட்டரி தொடர்பாக நாங்கள் விவாதித்ததை சுருக்கமாகக் கூறுகிறோம் கலோரிமீட்டரி எதிர்வினையுடன் தொடர்புடைய வெப்ப மாற்றங்களை அளவிடுகிறது எனவே நாம் மனதில் கொள்ள விரும்பும் முதல் விஷயம் இது எதிர்வினையுடன் தொடர்புடைய வெப்ப மாற்றங்களை அளவிடுகிறது புரிந்துகொள்ளும் கண்ணோட்டத்தில் அமைப்பின் வெப்ப இயக்கவியல் மிகவும் முக்கியமானது ஏனென்றால் பல தெர்மோடையனமிக்ஸ் அளவுருக்கள் நாம் பெறும் என்தால்பி தரவிலிருந்து நேரடியாக கணக்கிட முடியும் ஏனென்றால் அங்கிருந்து Cp மற்றும் Cv மதிப்புகளைப் பெறுவோம் மற்றும் அங்கிருந்து மற்ற அனைத்து தகவல்களையும் பெறுகிறோம் எனவே முன்னணியில் இருந்து மக்கள் தெர்மோடைனமிக்ஸ் உடன் வேலை செய்கிறார்கள் கலோரிமீட்டரி மிகவும் அடிப்படை உபகரணமாகும் அவர்கள் நிறைய தத்துவார்த்த வேலைகளைச் செய்கின்றன நீங்கள் அவர்களிடம் சோதனைப் பணிகளைக் கேட்டால் தெர்மோடைனமிக்ஸ் தொடர்பாக சோதனைகளைச் செய்யும் தெர்மோடையனாமிக்ஸில் வெப்ப இயக்கவியல் நபர்கள்களுக்கு பெரும்பாலும் மிக உயர்ந்த துல்லியமான கலோரிமீட்டர் தேவைப்படும் உங்கள் வீட்டில் ஒரு சிறிய கண்ணாடி ஒரு கப் செராமிக் கப் அல்லது ஒரு கண்ணாடி கப் அல்லது ஸ்டைரோஃபோம் கப் போன்றவற்றிலிருந்து தொடங்கி பல்வேறு கலோரிமீட்டர்களை நீங்கள் உருவாக்கலாம் என்பதையும் இந்த வகுப்பில் பார்த்தோம் முதன்மையான தேவை என்னவென்றால் அது நன்கு காப்பிடப்பட்டிருக்க வேண்டும் பின்னர் உங்களிடம் ஒரு தெர்மோமீட்டரும் அதில் ஒரு ஸ்ட்ரைரரும் இருக்க வேண்டும் பின்னர் அங்கு நடக்கும் சில எதிர்வினைகளின் காரணமாக வெப்பநிலையில் சில மாற்றங்களை நீங்கள் அளவிட முடியும் மேலும் அதிநவீன கலோரிமீட்டர்கள் முதன்மையாக வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு மிகவும் உணர்திறன் கொண்டவை மேலும் அவை மிகச் சிறப்பாக காப்பிடப்படுகின்றன எனவே அவை மிகவும் நன்கு வரையறுக்கப்பட்ட முறையில் அமைப்பை தனிமைப்படுத்துகின்றன எனவே அவை இயற்கையாகவே சற்று அதிக விலை கொண்டவை நீங்கள் அதே பரிசோதனையை இயக்கலாம் அந்த சோதனைகளைச் செய்வது பாதுகாப்பானது என்ற அளவிற்கு நான் சொல்கிறேன் இந்த வெவ்வேறு வகையான கலோரிமீட்டர்களில் அதே பரிசோதனையை நீங்கள் இயக்கலாம் மேலும் குறைந்த பட்சம் போக்கு ஒரே மாதிரியாக இருக்கும் என்பதற்கான பதில்களைப் பெறுவீர்கள் இதேபோன்ற போக்கை நீங்கள் காண்பீர்கள் இது ஒரு எக்ஸோதெரமிக் எதிர்வினை என்றால் நீங்கள் வெப்பநிலையின் அதிகரிப்பை அளவிடப் போகிறீர்கள் இது ஒரு எண்டோடெர்மிக் எதிர்வினை என்றால் நீங்கள் வெப்பநிலையில் ஒரு வீழ்ச்சியைக் காணப் போகிறீர்கள் மற்றும் பல எனவே அந்த அளவீட்டு அங்கு இருக்கப் போகிறது எனவே முதன்மையாக வேறுபாடு என்னவென்றால் நீங்கள் எவ்வளவு வெப்பநிலை வீழ்ச்சியை அளவிடுகிறீர்கள் அல்லது எவ்வளவு வெப்பநிலை அதிகரிப்பு அளவிடுகிறீர்கள் என்பதில் உள்ளது எனவே நீங்கள் சிறிது விலகி இருக்கலாம் அது ΔH இன் மதிப்பை மாற்றும் இந்த அமைப்பில் உண்மையில் என்ன நடந்தது என்பதைப் பொறுத்து நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் மற்றும் அதனால்தான் உங்கள் சோதனை இலக்கியத்தில் உள்ளவற்றிலிருந்து வேறுபடலாம் மற்றும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான் கட்டமைப்பின் தரம் அல்லது துல்லியம் அல்லது இன்சுலேஷன் மற்றும் பலவற்றின் அடிப்படையில் அல்லாமல் வெவ்வேறு வகையான கலோரிமீட்டர்கள் உள்ளன என்பதையும் நான் சுட்டிக்காட்டினேன் நீங்கள் Cp யை அளவிட விரும்புகிறீர்களா அல்லது Cv யை அளவிட விரும்புகிறீர்களா அல்லது அறை வெப்பநிலையுடன் ஒப்பீட்டளவில் பேசும் அளவீட்டைச் செய்ய முயற்சிக்கிறீர்களா அல்லது அதிக வெப்பநிலையில் இருக்கும் அளவீடுகளைப் பார்க்கிறீர்களா என்பதை அடிப்படையாகக் கொண்டு எங்களிடம் சில வேறுபாடுகள் உள்ளன எனவே எடுத்துக்காட்டாக நான் விவாதித்த துளி கலோரிமீட்டர் மற்றும் துளி தீர்வு கலோரிமீட்டர் ஆகியவை நீங்கள் பணிபுரியும் கலோரிமீட்டர்களின் வகைகளாக இருக்கும் உங்கள் ஆராய்ச்சி பகுதி பீங்கான் பொருட்களின் பகுதியில் இருந்தால் எனவே அங்கு நீங்கள் ஏற்கனவே அதிக வெப்பநிலை தேவைப்படும் அமைப்புகளைப் பற்றி பேசுகிறீர்கள் அங்கு கட்ட மாற்றங்களைக் காண்போம் எனவே நீங்கள் அமைப்பின் வெவ்வேறு கட்டங்களை ஒப்பிட்டுப் பார்க்க முயற்சிக்கிறீர்கள் என்றால் அந்தக் கட்டங்களின் ஒப்பீட்டு நிலைத்தன்மையை அவர்கள் கூறினால் நீங்கள் அதிக வெப்பநிலையில் செயல்படக்கூடிய கலோரிமீட்டரைக் கொண்டிருக்க வேண்டும் அந்த இரண்டு ஃபேஸின் ஒப்பீட்டு ஸ்திரத்தன்மையைக் காணவும் அதில் சில தீர்ப்புகளை வழங்கவும் முதலில் அதில் தொடர்புடைய ஃபேஸை பற்றி சில அளவீடுகளைச் செய்யுங்கள் அந்த அளவீடுகளின் அடிப்படையில் சில தீர்ப்புகளை வழங்கலாம் எனவே அதனால்தான் உங்களுக்கு துளி கலோரிமீட்டர் மற்றும் துளி கரைசல் கலோரிமீட்டர் போன்ற கலோரிமீட்டர்கள் தேவை நீர் அமைப்பில் இருப்பது போன்ற அம்சங்களைக் கணக்கிட கவனமாக இருக்க வேண்டும் இது மிகவும் முக்கியமானது குறிப்பாக நீங்கள் நாணோஸ்கேல்லுகுச் செல்லும்போது நீங்கள் பணிபுரியும் அமைப்பின் பொருள்களைக் கடைப்பிடிக்கும் விஷயங்களில் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் எனவே நீங்கள் சிர்கோனியாவுடன் பணிபுரிகிறீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம் மற்றும் நீங்கள் முதன்மையாக சிர்கோனியாவுடன் பணிபுரிகிறீர்கள் ஆனால் அது சிர்கோனியா மட்டுமல்ல அதன் ஹைக்ரோஸ்கோபிக் பொருட்களுடன் நீங்கள் சிறிது நீரைக் கொண்டிருக்கலாம் பொருளின் ஹைக்ரோஸ்கோபிக் போக்கு சில அளவில் அதிகமாக வெளிப்படும் மேலும் இது நேருக்கு நேர் மாறுபடலாம் எனவே ஒரு குறிப்பிட்ட பொருளின் ஒரு ஃபேஸ் அதிக ஹைக்ரோஸ்கோபிக் ஆகவும் மற்றொரு கட்டம் குறைவான ஹைக்ரோஸ்கோபிக் ஆகவும் இருக்கலாம் மற்றும் பல எனவே இதில் சம்பந்தப்பட்ட நீர் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் மேலும் நீங்கள் இந்த அமைப்பிலிருந்து நீரைக் கழிக்க வழிகள் உள்ளன எனவே கையில் இருக்கும் அமைப்பைப் பற்றி மட்டுமே பேசுங்கள் எனவே நீங்கள் கவனிக்க வேண்டிய கவனிப்பு இதுதான் எனவே சுருக்கமாக கலோரிமெட்ரி செயல்முறை தெர்மோடையனமிக்ஸ்க்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் அதைப் பற்றி எவ்வாறு செல்கிறீர்கள் என்பதையும் உங்களுக்கு வேறுபட்ட சாத்தியக்கூறுகள் உள்ளன அல்லது அதை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதையும் நீங்கள் கூடுதல் கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவே இந்த குறிப்பிட்ட கலந்துரையாடலுக்கான எங்கள் சுருக்கம் இதுதான் இது முன்னோக்கி செல்லும் சில கணக்கீடுகளை எவ்வாறு பாதிக்கிறது என்பதைப் பற்றி இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் பின்னர் அது நானோ அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதைப் பார்க்க முயற்சிப்போம் நன்றி